r r0 இல் dT dR ஐ கண்டுபிடிக்க வேண்டும் அதுதான் வெப்பப் போக்குவரத்து குணகம் என்ன என்பதைக் கூறுகிறது எனவே இதை கண்டுபிடிக்க நாம் என்ன செய்ய விரும்புகிறோமென்றால் மாதிரி சமன்பாட்டை தீர்க்க வேண்டும் இதுவரை நாம் செய்ததெல்லாம் அதன் தன்மைகள் என்ன என்பதை மட்டுமே பார்த்தோம் சமன்பாட்டைத் தீர்க்காமல் நாம் பெறக்கூடிய நுண்ணறிவு என்ன இப்போது நாம் உண்மையான சமன்பாட்டைத் தீர்க்கப் போகிறோம் மேலும் உண்மையான வெப்பப் போக்குவரத்து குணக மதிப்பு என்ன என்பதைக் கண்டுபிடிக்கப் போகிறோம் எல்லை அடுக்கு தோராயங்கள் செல்லுபடியாகும் என்று வைத்துக்கொள்வோம் குழாய் வழியாக பாயும் திரவத்திற்கு எல்லை அடுக்கு தோராயங்கள் செல்லுபடியாகும் என்று கருதுகிறோம் மேலும் அது முழுமையாக வளர்ந்த நிலையில் இருப்பதாக நாங்கள் கருதுகிறோம் முழுமையாக வளர்ந்த நிலையில் வெப்பப் போக்குவரத்துக் குணகத்தின் தன்மை என்ன மாணவர் இது மாறுபடாது எனவே h k என்பது ஆக்ஸியல் நிலையின் செயல்பாடு அல்ல எனவே ஆற்றல் சமநிலைக்கான மாதிரி சமன்பாடு udT dx vdT dr 𝝰 r ஆகும் எனவே எல்லை அடுக்கு தோராயத்தை நீங்கள் அறிமுகப்படுத்திய பிறகு இதில் v என்றால் என்ன முழுமையாக வளர்ந்த நிலை v என்பது 0 ஏனெனில் ஓட்டம் x திசையில் மட்டுமே உள்ளது எனவே முழுமையாக வளர்ந்த நிலையில் v என்பது 0 ஆகும் எனவே இந்த சமன்பாட்டின் அடிப்படையில் udT dx 𝝰 r d dr dT dr ஆகும் இந்த சமன்பாட்டை இப்போது எவ்வாறு தீர்ப்பது எல்லை நிலைமைகள் எளிதானவை r 0 இல் dT dr என்பது 0 மற்றும் T என்பது நிலையான வெப்பநிலையாக இருந்தால் அது Ts என்று சொல்லலாம் இது ஒரு பொதுவான எல்லை நிலை Ts இல் r r0 இல் T Ts எனவே அதுதான் எல்லை நிலை இதை எப்படி தீர்ப்பது u என்பது இப்போது ரேடியல் பொசிஷனின் செயல்பாடு என்பதை நினைவில் கொள்ளவும் u என்பது என்ன u என்பது 2 um 1 r r02 ஆகும் மாறியை பிரிப்பது சரியாகாது எனவே இதை எப்படி தீர்ப்பது சமன்பாட்டைத் தீர்க்காமல் நாம் உண்மையில் பெறப்பட்ட சில தன்மைகளை இப்போது பார்க்க வேண்டும் எனவே நான் ஒரு நிலையான ஃப்ளக்ஸ் நிலையில் தொடங்குகிறேன் என்று வைத்துக்கொள்வோம் எனவே நிலையான மதிப்பு என்று நமக்குத் தெரியும் இது ஏன் முழு வளர்ச்சியடைந்த நிலையில் வெப்பநிலையின் வடிவம் எந்த x இருப்பிடத்திலும் ஒரே மாதிரியாக இருக்கும் என்று நாங்கள் கூறினோம் எனவே dTm dx மற்றும் லோக்கல் வெப்பநிலை சாய்வு x திசை மாறாமல் இருக்கும் இப்போது அந்த நிபந்தனையை இங்கே விதித்தால் இந்த சமன்பாட்டை 2um 1 r r0 2 dTm dx என்பது நிலையான ஃப்ளக்ஸ் ஆகும் இது 𝝰 r d dr dT dx க்கு சமமாகும் இப்போது பண்புகளைப் பயன்படுத்துவதன் மூலம் அது தீர்க்கக்கூடிய சமன்பாடாக மாறிவிட்டது அது இப்போது r திசையில் ஒரு சமன்பாடு மட்டுமே இந்த சமன்பாட்டை நாம் தீர்க்க முடியும் இப்போது அங்கே T x என்பது 2 um 𝝰 r 2 4 r r 4 16 r0 2 C1 ln r C ஆகும் எனவே அதுதான் தீர்வு நான் செய்ததெல்லாம் r தொடர்பான சமன்பாடுகளை தொகையிட்டுள்ளேன் நான் அதை இரண்டு முறை தொகையிட்டேன் எனவே நீங்கள் இந்தப் பக்கம் r ஐ எடுத்துக் கொண்டால் r 2 2 மற்றும் r r 2 r 2 r 4 64 ஐ பெறுவீர்கள் நீங்கள் r ஆல் மீண்டும் வகுத்தால் அது r 2 ஆகும் மீண்டும் அதை தொகையிட்டால் அது r 2 4 ஆகும் எனவே முதல் டெர்மில் உள்ள ஒவ்வொரு தொகையிடுதலும் உங்களுக்கு 1 2 ஐக் கொடுக்கும் மேலும் இங்குள்ள ஒவ்வொரு தொகையிடுதலும் உங்களுக்கு 1 4 ஐக் கொடுக்கும் மாணவர் dT மன்னிக்கவும் அது dTm dx ஆகும் எனவே dTm dx நான் இங்கே இதை எடுக்க மறந்துவிட்டேன் மாணவர் எந்த ஒன்று dTm என்பது ஏற்கனவே ஒரு கப் கலவை வெப்பநிலை மாணவர் இது ஏற்கனவே உள்ளது நாம் இடவில்லை என்றால் dTm dx க்கான சமன்பாட்டை வைக்கவும் இப்போது அது x இன் செயல்பாடு எனவே Tm ஏற்கனவே r மீது தொகையிடப்பட்டுள்ளது எனவே Tm இனி ரேடியல் நிலையின் செயல்பாடு அல்ல மாணவர் ஆம் மாணவர் இல்லை dTm Tm என்பது x இன் செயல்பாடாகும் ஆனால் dTm dx நிலையானது மற்றும் Tm என்பது நேரியலாக இருக்கும் எனவே Tm நேரியலாக இருக்கும் ஆனால் qs prime P ṁ Cp என்பது நிலையான மதிப்பு ஆகும் மாணவர் இல்லை இது Tm அல்ல சாய்வு மிகவும் கவனமாக இருங்கள் இது dTm dx இது Tm அல்ல Tm என்பது x 0 qs double prime இல் Tm ஆனது T x ṁ இது Tm இன் சமன்பாடு ஆகும் ஆனால் dTm dx என்பது நிலையான மதிப்பு மாணவர் dT dx மாணவர் இங்கிருந்து dT dx மாணவர் ஆம் மாணவர் dTm dx r இல் மாணவர் எனவே முதலில் இந்த மாறிலிகள் அனைத்தையும் வைப்போம் இந்த மாறிலி இப்போது முக்கிய பங்கை வகிக்கப் போகிறது என்பதைப் பார்ப்போம் இப்போது நான் இந்த எல்லை நிபந்தனைகளை T என மாற்றினால் அது x ஆக இருக்க வேண்டும் Ts க்கு சமமான எந்த x இடத்திலும் 2 u m r0 2 𝝰 dTm dx 3 16 1 16 r r0 4 14 r r0 x எனவே அதுதான் சமன்பாடு இப்போது நான் கண்டுபிடித்தால் இங்கிருந்து Tm என்றால் என்ன குறுக்குவெட்டு மீது தொகையிடுவதன் மூலம் Ts மாறாமல் இருக்கும் அது 11 48 um r0 2 𝝰 dTm dx ஆக இருக்கும் எனவே அது Tm என்பதன் சமன்பாடு மற்றும் இப்போது Tm என்பதை நாம் அறிவோம் dTm by dx என்பது qs டபுள் பிரைம் T ṁ Cp ஆகும் நான் அதை இங்கே மாற்றுகிறேன் எனவேTmx s 11 48 r0 2 𝝰 qs டபுள் பிரைம் P ṁ Cp ஆகவும் இருக்கும் எல்லாம் சரி எனவே இப்போது qsprime என்பதை நாம் அறிவோம் qsprime என்பது வெப்பப் போக்குவரத்து குணகம் h Tm Ts Tm என வரையறுக்கப்படுகிறது அது வெப்பப் போக்குவரத்து குணகம் எனவே இதை Ts Tmx Ts என்பது 11 48 r0 2 𝝰 h P 𝝆 um Ac Cp க்கு சமம் என்று மாற்றி எழுதலாம் இப்போது என்னால் இது 1 என எழுத முடியும் எனவே அது Tm Ts ஆகும் இது 1 க்கு சமம் அது 11 48 r0 2 𝝰 h P 𝝆 um d 2 4 அல்லது 𝝿 r0 2 Cp க்கு சமமாக இருக்கும் r02 u m ஐ நீக்கினால் 𝝰 𝝆 Cp என்றால் என்ன ஆது K தானே என்பது K வெப்பக் கடத்துத்திறன் தவிர வேறொன்றுமில்லை எனவே அது 1148 h P k ஆகும் சுற்றளவு என்பது 11 48 h 𝞹 d k 𝞹 ஆகும் இப்போது இங்கிருந்து 1 11 48 hD k hD k என்றால் என்ன அது நசெல்ட் எண் ஆகுமா அது 11 48 நசெல்ட் எண் ஆக இருக்கும் இங்கிருந்து நஸ்ஸெல்ட் எண் என்பது 48 11 என்பதைக் காண்கிறோம் எனவே நஸ்ஸெல்ட் எண் 48 11 என்பது தோராயமாக 4 66 ஆக இருக்கும் நாம் ஏன் அதை தொடர்ந்து பெறுகிறோம் வெப்பப் போக்குவரத்து குணகம் நிலையானது என்பதால் முழுமையாக வளர்ச்சியடைந்த நிலையில் நஸ்ஸெல்ட் எண்ணும் மாறிலியாக இருப்பதைக் காண்கிறோம் எனவே இதேபோல் நிலையான வெப்பநிலைக்கான பயிற்சியை ஒருவர் செய்ய வேண்டும் மேலும் நஸ்ஸெல்ட் எண் 3 66 ஆக இருக்கும் நீங்கள் சமன்பாட்டைத் தீர்த்து லோக்கல் வெப்பநிலை சாய்வின் அனைத்து பண்புகளையும் வைத்து நஸ்ஸெல்ட் எண் சுமார் 3 66 என்று நீங்கள் காண்பீர்கள் எனவே சமன்பாட்டைத் தீர்க்காமல் நாம் கவனித்த பண்புகள் மற்றும் தன்மைகளுடன் இது ஒத்துப்போகிறது சமன்பாட்டைத் தீர்ப்பதற்கு முன் நீங்கள் இதிலிருந்து அதிகபட்ச தகவல்களைப் பெற முயற்சிக்கிறீர்கள் மேலும் இந்த சிக்கலைப் பற்றிய நுண்ணறிவுகளைப் பெற முயற்சிக்கிறீர்கள் இது தீர்வா என்பதைச் சரிபார்க்க உங்களுக்கு உதவும் என்பதை நான் எப்போதும் இந்தப் பாடத்தின் மூலம் உங்களுக்குச் சொன்னேன் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் நீங்கள் பெற்றிருப்பது சரியானது இல்லையெனில் நீங்கள் பெற்ற தீர்வை இந்த கணக்குடன் உண்மையான நுண்ணறிவுடன் ஒப்பிட உங்களுக்கு வழி இல்லை எனவே முதலில் நுண்ணறிவுகளைப் பெறுவதும் பண்பின் தன்மை என்னவாக இருக்கும் என்பதை உள்ளுணர்வாகக் கணிப்பதும் பிறகு நீங்கள் சென்று உண்மையான தீர்வைப் பெறுவதும் எப்போதும் பயனுள்ளதாக இருக்கும் எனவே அந்த வழியில் இதை ஒப்பிட்டுப் பார்க்க உங்களுக்கு ஒரு அளவுகோல் உள்ளது இப்போது இது முழு வளர்ச்சியடைந்த நிலையைப் பற்றிய கதையாகும் ஆனால் நுழைவுப் பகுதி என்று வரும்போது எல்லை அடுக்கு கண்டிப்பாக இருக்கும் அது நுழைவுப் பகுதி என்று மாறிவிடும் பகுப்பாய்வு தீர்வு அங்கு சாத்தியமில்லை பகுப்பாய்வு தீர்வு சாத்தியமில்லை எனவே இந்த தொடர்புகளில் சிலவற்றை நாம் நம்பியிருக்க வேண்டும் அது ஒரு நிலையான மேற்பரப்பு வெப்பநிலையாக இருந்தால் நஸ்ஸெல்ட் எண்ணைக் கண்டுபிடிப்பதற்கான சமன்பாடுகள் மீண்டும் இது சராசரி நஸ்ஸெல்ட் எண் இது சோதனைகளின் அடிப்படையில் அனுபவ தொடர்புகளின் அடிப்படையில் கண்டறியப்படுகிறது எனவே அது3 36 0 6 அது 0668 ஆகும் பிராண்டல் எண் 1 0 04 D L ReD பிராண்டல் எண் 2 3 ஆக இருக்கும் இப்போது உங்களுக்கான சமன்பாடுகளை நீங்கள் நினைவில் வைத்திருப்பீர்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை தேர்வுகள் என்றால் இந்த சமன்பாடுகளைப் பயன்படுத்த வேண்டும் என்றால் அவை உங்களுக்குத் தரப்படும் நீங்கள் எதையும் மனப்பாடம் செய்ய வேண்டியதில்லை மனப்பாடம் செய்ய முயற்சிப்பதை விட இந்த தொடர்புகளை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதைப் புரிந்துகொள்வது பயனுள்ளதாக இருக்கும் எனவே இந்த அனைத்துச் சமன்பாடுகளும் தேவைப்பட்டால் அது வழங்கப்படும் இப்போது சைடர் டேட் என்று அழைக்கப்படும் ஒரு பொதுவான தொடர்பு உள்ளது சைடர் டேட் சமன்பாடு என்ற இந்தப் பெயரை உங்களில் சிலர் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கலாம் எனவே நஸ்ஸெல்ட் எண் 1 86 ரெனால்ட்ஸ் எண் பிராண்ட்ட்ல் எண் 1 3 நான்கில் ஒரு பங்கு எனவே இங்கே பிராண்ட்ட்ல் எண் 0 48 மற்றும் 1870 க்கு இடையில் இருக்கும் போது இந்த தொடர்பு செல்லுபடியாகும் 𝝻 மற்றும் 𝝻s க்கான விகிதம் 𝝻 என்றால் என்ன 𝝻 என்பது திரவத்தின் பாகுத்தன்மை ஆகும் வெளிப்படையாக அது வெப்பநிலையின் செயல்பாடு எனவே 𝝻s என்பது மேற்பரப்பு வெப்பநிலையில் மதிப்பிடப்படும் திரவத்தின் பாகுத்தன்மை மற்றும் 𝝻 என்பது இடைநிலை வெப்பநிலையில் மதிப்பிடப்படும் பாகுத்தன்மை 75 க்கும் குறைவாக இருக்கும்போது இது செல்லுபடியாகும் எனவே இப்போது வெப்பப் போக்குவரத்துச் கணக்கை நீங்கள் சந்திக்கப் போகிறீர்கள் அங்கு பாகுத்தன்மையின் விகிதம் உண்மையில் 9 75க்கு மேல் மாறப் போகிறது எனவே இது ஒரு நல்ல சமன்பாடு மற்றும் தன்மைகள் மதிப்பீடு செய்யப்படுகின்றன எனவே தன்மைகள் சராசரி வெப்பநிலையில் மதிப்பிடப்படுகின்றன சராசரி வெப்பநிலையில் அதாவது உள்ளீட்டு மற்றும் வெளியீட்டில் Tmi o 2 Tmo 2 சராசரி வெப்பநிலை என இருக்கும் இப்போது இதை ஒரு நிறைக்கான போக்குவரத்து பிரச்சனையாக நீட்டிக்க முடியும் இதை எப்படி நீட்டிப்பது எல்லை அடுக்கு ஒப்புமை மூலம் நீட்டிக்கலாம் எனவே நமக்கு எல்லை அடுக்கு ஒப்புமை வேண்டும் வெப்பப் போக்குவரத்தில் நஸ்ஸெல்ட் எண்ணுக்கு ஷெர்வுட் எண் சமமாக இருக்கும் எனவே எங்களிடம் நிறைக்கான போக்குவரத்து மற்றும் வெப்ப போக்குவரத்து உள்ளது ஷெர்வுட் எண் மற்றும் நஸ்ஸெல்ட் எண் ஆகியவை ஒன்றுக்கொன்று சமமானவை ஷ்மிட் எண் மற்றும் பிராண்ட்டல் எண் சமம் எனவே நீங்கள் நஸ்ஸெல்ட் எண்ணை ஷெர்வுட் உடன் மற்றும்பிராண்ட்ட்ல் ஐ ஷ்மிட் உடன் மாற்றினால் நிறை போக்குவரத்துக்கான தொடர்புடைய சமன்பாடுகளைப் பெறுவீர்கள் முழுமைக்காக அவற்றை இங்கே 1 6 ஷ்மிட் எண் L D 1 3 என எழுதுவோம் அதனால் புதிரின் கடைசிப் பகுதி உள் ஓட்டங்களுக்கு ட்ர்புலன்ட் நிலையில் உள்ள வெப்பப் போக்குவரத்துக் குணகம் ஆகும் எனவே டர்புலன்ட் நிலை பற்றி நாங்கள் பேசவே இல்லை ரெனால்ட்ஸ் எண் மாற்றம் என்றால் என்ன மாணவர் 2100 லேமினருக்கு 2100 மாணவர் மாற்றம் பெறும் பகுதிக்கும் பொதுவாக 4000 இது திரவத்தின் தன்மை மற்றும் குழாயின் மேற்பரப்பைப் பொறுத்து நிறைய மாறுபடும் எனவே தோராயமாக 4000 என இருக்கும் திரவம் உண்மையில் ஒரு டர்புலன்ட் நிலையில் இருப்பதாக நீங்கள் கருதுவீர்கள் எனவே அந்த நிலையிலும் பகுப்பாய்வு தீர்வு கிடைக்காது பகுப்பாய்வு தீர்வு சாத்தியமாகும் இன்று வரை பகுப்பாய்வு தீர்வு சாத்தியமில்லை எனவே முதல் தொடர்பு கோல்பம் சமன்பாடு என்று அழைக்கப்படுகிறது அங்கு நஸ்ஸெல்ட் எண் 0 023 பிராண்ட்ட்ல் எண் 1 3 4 5 என வழங்கப்படுகிறது எனவே ரெனால்ட்ஸ்க்கு பிரான்டலின் பெருக்குத்தொகையை நீங்கள் பார்க்கத் தொடங்குகிறீர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஏனெனில் ரெனால்ட்ஸ் எண் சார்பு என்பது ஓட்டத்தில் இருந்து வருகிறது மற்றும் பிராண்டல் எண் உண்மையில் வெப்பநிலை சாய்விலிருந்து வருகிறது இது திரவத்திற்கும் திடத்திற்கும் இடையிலான எல்லை அல்லது இடைமுகம் மற்றும் டிட்டஸ் போல்டர் சமன்பாடு எனப்படும் பொதுவான சமன்பாடு ஆகும் எனவே இது உண்மையில் மிகவும் பரவலாகப் பயன்படுத்தப்படும் ஒன்று டிட்டஸ் போல்டர் சமன்பாடு மிகவும் பரவலாகப் பயன்படுத்தப்படுகிறது உண்மையில் டர்புலன்ட் ஓட்ட பரிசோதனையில் இதை நீங்கள் பார்த்திருக்க வேண்டும் ஏற்கனவே செயல்பட்ட மற்றும் சமன்பாடு சராசரியாக 0 023 4 5 பிராண்டல் எண் n ஆக இருக்கும் கோல்பர்னுக்கும் டிட்டஸ் போல்டர் சமன்பாட்டிற்கும் இடையே உள்ள வித்தியாசமென்னவென்றால் வெப்பம் உள்ளதா என்பதைப் பொறுத்து இருக்கும் திரவத்திலிருந்து தொலைந்துவிட்டதா அல்லது அந்த திரவத்தால் வெப்பம் பெறப்பட்டாலும் எக்ஸ்பொனென்ட் n சற்று தெரியும் எனவே n என்பது 0 4 ஆகும் Ts T ஐ விட அதிகமாக இருந்தால் எந்த குறுக்குவெட்டிலும் கலவை கப் வெப்பநிலையை இருக்கும் அதாவது வெப்பம் உள்ளது அது கிடைக்கப்பெற்ற வெப்பம் அது திரவத்தால் பெறப்படுகிறது மற்றும் Ts Tm க்கு குறைவாக இருந்தால் அது 0 3 ஆகும் நிச்சயமாக செல்லுபடியாகும் வரம்பு சில வரம்பு உள்ளது எனவே செல்லுபடியாகும் இது பிராண்டல் எண் 160 மற்றும் 10000 ஐ விட 0 7 குறைவாக அல்லது சமமாக உள்ளது உங்களில் ஏற்கனவே டர்புலன்ட் ஓட்டப் பரிசோதனைகளைச் செய்தவர்கள் ரெனால்ட்ஸ் எண் சுமார் 10000 ஆக இருக்க வேண்டும் என்று உங்களுக்குச் சொல்லப்பட்டது அதற்குக் காரணம் சமன்பாட்டின் செல்லுபடியாகும் ரேனால்ட்ஸ் எண் இருக்கும்போது மட்டுமே பயன்படுத்தப்படும் தொடர்பு போதுமான அளவு பெரியது எனவே உங்களில் உண்மையில் இந்தச் சோதனையைச் செய்து ரெனால்ட்ஸ் எண்ணைக் கணக்கிடாத சிலர் இருந்தால் ரெனால்ட்ஸ் எண் 10000க்கு அதிகமாக உள்ளதா என்பதை நீங்கள் கணக்கிட்டுச் சரிபார்க்கவில்லை என்றால் நீங்கள் அதைக் காண்பீர்கள் உங்கள் கணிப்புகளில் மாறுபாடு இருக்கும் உங்கள் சோதனைத் தரவைப் பொருத்த நீங்கள் முயற்சிக்கும் நேர்கோட்டுப் பொருத்தம் இருக்கும் அது உங்கள் சோதனைத் தரவுடன் சரியாகப் பொருந்தாது இதனால் உங்கள் ரெனால்ட்ஸ் எண் போதுமான அளவு பெரியதாக உள்ளது அங்கு தொடர்பு சரியாக இருக்கும் எனவே இது மிகவும் முக்கியமானது இந்த செல்லுபடியாகும் பகுதிகள் உண்மையில் மிக முக்கியமான பங்கை வகிக்கின்றன மேலும் எந்தப் புள்ளிவிபரத்திலும் உள்ளதைப் போலவே நீங்கள் வரம்பிற்கு ஒரு பொருத்தத்தைப் பயன்படுத்த முடியாது இது பொருந்தக்கூடிய உரிமையின் செல்லுபடியாகும் தன்மைக்கு வெளியே உள்ளது எனவே அது ஒரு நேர்கோட்டு பின்னடைவு பொருத்தமாக இருந்தால் அந்த பொருத்தத்தின் செல்லுபடியாகும் தன்மைக்கு வெளியே உள்ள எந்த வரம்பிற்கும் நீங்கள் பொருத்தத்தைப் பயன்படுத்த முடியாது எனவே ரெனால்ட்ஸ் எண்ணைப் பொறுத்து இந்த செல்லுபடியாகும் நிலைகளில் கவனம் செலுத்துங்கள் மற்றும் பண்புகளைப் பொறுத்து நீங்கள் வெவ்வேறு தொடர்புகளை வைத்திருக்கலாம் நிச்சயமாக நஸ்ஸெல்ட் எண்ணை ஷெர்வுட் என்று மாற்றுவதன் மூலம் நிறை போக்குவரத்து பிரச்சனைக்கு இதையே ப்ராண்ட்டல் எண் முதல் ஷ்மிட் எண்ணாக மாற்ற முடியும்